நாம் பாகியல் தொடர்பான விவாதங்களை தொடரலாம் மற்றொரு உதாரணமாக செறிவு உருளைகளை எடுத்துக்கொள்வோம் செறிவு உருளைகளின் சிறப்பியல்பு என்னவென்றால் ஒரு உருளையானது மற்றொரு உருளையைப் பொருத்து சார்பு இயக்கத்தில் இருக்கும் உதாரணமாக வெளி உருளை நிலையானதாகவும் உள் உருளை ஒமேகா என்ற கோண வேகத்தில் சுற்றுவதாகக் கொள்வோம் இந்த இரண்டு உருளைகளுக்கு நடுவே ஒரு திரவம் இருப்பதை முந்தைய அத்தியாயத்தின் காட்சி உதாரணத்தில் நாம் பார்த்தோம் இது மாதிரியான உதாரணங்கள் பல வழிகளில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த நிலையின் பயன்பாட்டை இரண்டு உதாரணங்களைக் கொண்டு விளக்குகிறேன் முதலாவதாக ஒரு தொழில்துறை பயன்பாட்டை எடுத்துக்கொள்வோம் தொழிற்சாலையில் இயந்திர சக்தியை ஓரிடத்திலிருந்து மற்றோர் இடத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு உருளை தண்டுகள் பயன்படுகின்றன உள் உருளையை ஒரு சுழலும் உருளை தண்டாக யூகித்துக் கொள்வோம் உருளை தண்டானது சுழன்றாலும் அதன் குறிப்பிட்ட பகுதிகளை நிலைநிறுத்த வேண்டும் அப்படி நிலை நிறுத்தும் பட்சத்தில் உலோகங்களுக்கிடையே நேரடி தொடர்பு ஏற்பட்டு தேய்வு மற்றும் கீறல் உண்டாகும் எண்ணெய் போன்ற ஒரு திரவம் உயவுப் பொருளாக செயல்பட்டு உள் உருளையையும் வெளிப்புற நிலைநிறுத்தும் பாகத்தையும் தனித்தனியே பிரிக்கிறது வெளிப்புற நிலைநிறுத்தும் பாகமானது சில சமயங்களில் தாங்கி என்று அழைக்கப்படுகிறது ஆக மொத்த நோக்கம் என்னவென்றால் ஒரு உயவு அடுக்கை உருவாக்கி அதன்மூலம் இந்த இரண்டு உலோக பாகங்களுக்கு இடையே உருவாகும் தேய்வு மற்றும் கீறல்களை தடுப்பதாகும் தொழிற்சாலைகளில் உருளைத் தண்டு மற்றும் தாங்கி போன்ற அமைப்புகளின் பயன்பாடுகள் வழக்கமான ஒன்றாகும் மேலும் இது போன்ற நிறைய பயன்பாடுகளை அங்கே காணலாம் திரவ இயக்கவியலின் அடிப்படைக் கருத்துக்களை உற்றுநோக்கும் போது ஒரு திரவத்தின் பாகியல் தன்மையை அளவிடுவது முக்கியமான ஒன்றாகும் மேற்கண்ட செறிவு உருளை போன்ற அமைப்பானது ஒரு திரவத்தின் பாகியலை அளவிட பயன்படுகிறது இது சுழலும் வகையை சார்ந்த பாகுநிலைமானி ஆகும் ஏனென்றால் அது சுழலும் தன்மையைக் கொண்டதாகும் மேற்கண்ட செறிவு உருளை அமைப்பில் உள் உருளை சுழலும்போது நழுவும் எல்லை நிபந்தனை ஏதும் இல்லாததால் உருளைகளுக்கு நடுவே உள்ள திரவம் உருளையின் நேரியல் வேகத்திற்கு சமமாக வெவ்வேறு இடங்களில் சுழல்கிறது நாம் ஆர வெளிப்புறத்தை நோக்கி செல்வதாக கருத்தில் கொண்டு உள் உருளையின் ஆரம் R1 மற்றும் வெளி உருளையின் ஆரம் R2 எனவும் வைத்துக்கொள்வோம் ஆர மானது RR1லிருந்து RR2க்கு செல்லும்போது திரவத்தின் திசைவேகம் குறைகிறது வெளிப்புறத்தில் அதாவது RR2 என இருக்கும்போது திசைவேகத்தின் மதிப்பு பூஜ்ஜியம் ஆகிறது இதுவும் நழுவும் எல்லை நிபந்தனை ஏதும் இல்லாத ஒரு நிலையாகும் இரு உருளைகளுக்கு நடுவே இருக்கும் திரவம் ஒருவித தடையை ஏற்படுத்துவதால் அவை வெகு சுலபமாக சூழல முடிவதில்லை அந்த பாகியல் தடையை மீறி உருளைகள் தொடர்ந்து சுழல்வதற்கு வெளிப்புறத்திலிருந்து ஒரு முறுக்குவிசை அல்லது ஆற்றல் தேவைப்படுகிறது அடுத்து நம்முடைய நோக்கம் என்னவென்றால் அந்த உருளைகள் பாகியல் தடையை மீறி சீரான கோண வேகத்தில் சுழல்வதற்கு எவ்வளவு முறுக்குவிசை அல்லது ஆற்றல் தேவைப்படும் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட முறுக்குவிசை அளிக்கும்போது உருளைகளின் சீரான கோண வேகத்தை சுழற்சி அளவி மூலம் கண்டறிந்து முறுக்கு விசைக்கும் கோண வேகத்திற்கும் இடையேயான உறவை பாகியல் அடிப்படையில் கண்டறிய முடியும் மேற்கண்ட சோதனையின் முடிவில் கிடைத்த வெளிப்பாட்டை வைத்துக்கொண்டு திரவத்தின் பாகியல் அளவை கண்டுபிடிக்க முடியும் இதுவே பாகியல் தன்மையை அளவிடும் கொள்கையாகும் உள் மற்றும் வெளி உருளைகளுக்கு நடுவே இருக்கும் இடைவெளி மிக மிக குறுகியது என்பதால் அதன்மூலம் ஏற்படும் விளைவுகளைப் பற்றி பார்க்கலாம் இப்போது திரவத்தின் ஒரு பகுதியில் கவனம் செலுத்துவோம் இரு உருளையின் இடைப்பட்ட ஆரம் r எனவும் நீளம் L எனவும் வைத்துக்கொள்வோம் உள்ளிடை பரப்பில் இருக்கும் திரவத்தின் பாகியலை µ என்க ஆரம் r ஆக இருக்கும் இடத்தில் 2πrl பரப்பளவு கொண்ட ஒரு கற்பனையான திரவ பரப்பு இருப்பதாகக் கொள்வோம் உள் மற்றும் வெளி நோக்கிய திரவ அடுக்கு களுக்கிடையே சார்பு தடை அல்லது சார்பு நகர்வு ஏற்படுகிறது உள்நோக்கிய திரவ அடுக்கு வேகமாகவும் வெளி நோக்கிய அடுக்கு மெதுவாகவும் நகரும்போது நறுக்குத் தகைவு ஏற்படுகிறது இது சிதைவின் வீதத்துடன் தொடர்புடையது ஆரம் rல் நறுக்குத் தகைவை என எழுதலாம் அதற்குச் சரியான தொடர்புடைய நியூட்டனின் பாகியல் விதி சமன்பாடு

மேற்கண்ட சமன்பாட்டை ஒரு சிறிய வேறுபாட்டுடன் y அச்சை பொருத்து அமைக்கலாம் yன் மதிப்பானது உள்நோக்கிய பக்கம் செல்ல செல்ல பூஜ்ஜியம் ஆகிறது இது rன் மதிப்புக்கு எதிரானதாகும் அதனால் y மற்றும் r ஆனது ஒன்றுக்கொன்று எதிர் தன்மை கொண்டது dudy ஆனது dudr உடன் சரி செய்யப்பட்டுள்ளது ஏனெனில் yன் மதிப்பு பூஜ்ஜியம் திசை வேகத்திலிருந்து மாறுபடுகிறது இது rக்கு எதிர் தன்மையில் இருக்கிறது அதனால் கழித்தற்குறி பயன்படுத்தப்பட்டுள்ளது இதை வேறு ஒருவிதமாகவும் நினைக்கலாம் அதாவது ஆரத்தின் மதிப்பு உயர உயர திசைவேகத்தின் மதிப்பு குறைகிறது இது எதிர் தன்மை உடையது இதை நேர்மறையாக மாற்ற மற்றுமொரு எதிர் தன்மை கொண்ட குறியுடன் சம படுத்தப்பட்டுள்ளது ஆனால் இதுவரை ஒரேவிதமான குறி மாற்றங்களை தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறோம் இதுவே நறுக்கு தகைவு ஆகும் இதுவே நியூட்டனியன் திரவமாக இருந்தால் அடிப்படை திரவ பரப்பின் மீது ஏற்படும் நறுக்கு விசை எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம் dF என்பது அடிப்படை திரவப் பரப்பின் மீது ஏற்படும் நறுக்கு விசை என்று கருதுக ஏற்கனவே கற்பனை திரவத்தின் அடிப்படை பரப்பானது ஆர வழியே புள்ளியிடப்பட்ட கோடுகளால் காண்பிக்கப்பட்டுள்ளது மேற்கண்ட சமன்பாட்டில் F என்பது தொடுநிலை விசை ஆகும் இந்த விசையானது உருளையின் அச்சை பொருத்து திருப்புவிசையை கொண்டிருக்கும் இதை MFr என்று எழுதலாம் இது ஸ்கேலார் தன்மையைக் கொண்டிருக்கும் திருப்பு விசை வெக்டரானது சம தளத்திற்கு செங்குத்தாக இருப்பதால் அதை வெக்டர் என்று கணக்கில் கொள்ளத் தேவையில்லை இயற்பியலின் அடிப்படையில் என்ன நடக்கிறது என்று உற்று நோக்கினால் ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் மின் மோட்டாருக்கு அளிக்கப்பட்டு அதை இயக்க வைக்கிறது அதாவது முறுக்கு திறன் உள்ளீடாக அளிக்கப்படுகிறது அதே முறுக்கு விசையானது திரவத்தின் வெவ்வேறு அடுக்குகளுக்கு கடத்தப்படுகிறது இல்லை என்றால் அது சீரான திசைவேகத்தில் சுழலாது அந்த முறுக்கு விசையை M என்ற திருப்பு விசையாக வைத்துக்கொள்வோம் இது திருப்பு விசையானது திரவத்தின் வெவ்வேறு அடுக்குகளில் ஏற்படும் உராய்வு தடையுடன் சம படுத்தப்படுகிறது இதற்கு ஒரு குறிப்பிட்ட எண் பயன்படுத்தப்படுகிறது அந்த எண்ணின் மதிப்பானது மோட்டாருக்கு கொடுக்கப்படும் ஆற்றலைப் பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது

M dudr2 rLr ML2r 2dr மிக முக்கியமாக u என்பது திரவத்தின் மாறக்கூடிய திசைவேகம் ஆகும் உருளையை கணக்கில் கொள்ளும்போது அந்த உருளைக்குள் திரவத்தின் திசைவேகம் மாறாது ஏனென்றால் உள் உருளையானது திடமாக உள்ளது நேரியல் திசைவேகம் மாறினாலும் கோணத் திசைவேகம் மாறாது இப்போது வெளி உருளையும் நிலையானதாக கொண்டால் திரவத்தின் நேர்திசை வேகமானது மாற்றமடைகிறது ஏனென்றால் திரவமானது திடமான பருப்பொருள் அல்ல அப்படி இருக்கையில் உள் ஆரம் r1ல் திரவத்தின் திசைவேகம் என்ன R10du ML2 R1R2r 2dr திசைவேகத்தின் மாறுபாட்டை கணக்கில் கொள்ளாமல் இரு உருளைகளுக்கு இடைப்பட்ட இடைவெளி மிக மிக மெல்லியது என்று கருதினால் அந்த மாறுபட்ட திசைவேகம் ஆனது நேர்திசை வேகமாக மாறிவிடுகிறது ஒருவேளை நேரியல் திசைவேகம் ஆக கணக்கில் கொண்டால் திசைவேகம் ஆனது உள்புறம் செல்ல செல்ல R1 லிருந்து பூஜ்ஜியமாக மாறுகிறது அந்த சிறிய இடைவெளியில் R1 மற்றும் R2 ஆனது பூஜ்ஜிய நிலையை எட்டும்போது மேற்கண்ட இரு சமன்பாடுகளும் ஒரே மாதிரியான முடிவுகளை தருகிறது இடைவெளி மிகக் குறுகியதாக இருக்கும்பொழுது இரண்டாவது தோராயம் ஆக்கப்பட்ட சமன்பாடு ஒரு நிலையைப் பற்றி விரைவாக தெரிவிக்கிறது இதிலிருந்து தண்டு உருளைக்கு எவ்வளவு ஆற்றல் அளிக்கவேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ளலாம் அந்த ஆற்றலின் மதிப்பு Mக்கு சமமாக இருக்கும் மிகச்சரியான ஆற்றல் உள்ளீட்டு மதிப்புகளையும் உள் உருளையின் கோணத் திசைவேகம் வைத்து கவனமாக பரிசோதனைகளை மேற்கொள்ளும் பொழுது இரு உருளை களுக்கு நடுவே உள்ள திரவத்தின் பாகியல் தன்மையை அறிந்து கொள்ளலாம் அதாவது அது நியூட்டனின் திரவமா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளலாம்

பாகியல் தன்மை பற்றி தெரியாத ஒரு திரவத்தின் பாகியல் எண் கண்டுபிடிப்பதற்கு இதுவே சரியான வழிமுறையாகும் மூன்றாவதாக ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் இரு வட்ட வடிவ தட்டுகளை கருத்தில் கொள்வோம் இது அதனுடைய குறுக்கு வெட்டு தோற்றம் ஆகும் இதை வேறு ஒரு பரிமாணத்தில் அதாவது மேலிருந்து பார்த்தோமேயானால் அது ஒரு வட்டமாக தெரியும் வட்டவடிவ தட்டுகளுக்கு இடையே ஒரு திரவம் இருப்பதாக கருத்தில் கொள்வோம் மறுபடியும் நம்முடைய நோக்கம் என்னவென்றால் அந்தத் தட்டுக்களை சூழல வைப்பதற்கு எவ்வளவு முறுக்கு விசை அல்லது ஆற்றல் தேவைப்படும் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் மேற்கண்ட உதாரணத்தை போலவே அடிப்புறத்தில் இருக்கும் தட்டானது நிலையானதாகவும் மேலே இருக்கக்கூடிய தட்டு சூழல்வதாகவும் கொள்க இரு தட்டுகளுக்கு இடையே இருக்கும் இடைவெளி மிகக் குறுகியதாகவும் அந்த திரவத்தின் பாகியல் தன்மை என்று இருப்பதாகக் கொள்வோம் ஆனால் இதில் ஒரு முக்கிய காரணம் என்னவென்றால் நேரியல் திசைவேகம் ஆனது ஆரவழியாக மாறுகிறது இப்போது ஆரவழியின் ஒரு பகுதி எடுத்துக் கொள்வோம் இங்கே திசைவேகம் ஆனது பூஜ்ஜியம் இப்போது r என்பதை ஆரமாக கொண்டால் rஎன்பது திசைவேகம் ஆகும் ஆரம் r ஆக இருக்கும்பொழுது திசைவேக சரிவு rh ஆகும் இது ஏனென்றால் நேரியல் திசைவேக மாதிரியின் கீழிலிருந்து மேலான கருதுகோள் ஆகும் வெவ்வேறு ஆரப்பகுதிகளில் இது வெவ்வேறு மாதிரியாக இருக்கும் இது ஒரு மாறிலி என்று நினைத்தால் நறுக்குத் தகைவை அந்த மாறிலி மற்றும் வட்ட வடிவ தட்டின் மொத்த மேற்பரப்பளவை பெருக்கி கண்டுபிடிக்கலாம் இது ஒரு மாறியாக இருப்பதால் அனைத்து சிறிய பகுதிகளில் மாறியின் கூட்டுத் தொகையை கணக்கில் கொள்ள வேண்டும் அதனால்தான் சிறிய சிறிய பகுதிகளாக கணக்கில்கொண்டு அதை மொத்தமாக தொகைப்படுத்தி கொள்ளலாம் ஒரு சிறிய பகுதியில் ஆரம் r எனவும் தடிமன் dr எனவும் கொள்க நிறைய தருணங்களில் இது மாதிரியான சிறிய பகுதிகளை கொண்டு கணித சிக்கல்களை தீர்க்கின்றோம் ஆனால் ஏன் அவ்வாறு சிறிய பகுதிகளை தொகைப்படுத்தி தீர்வு காண்கின்றோம் என்பதை மறந்துவிடுகிறோம் இது மிக முக்கியமான நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாகும் நம்முடைய நோக்கம் என்னவென்றால் நறுக்கு விசையின் நறுக்கு தகைவை காண்பதே ஆகும் அந்த நறுக்கு தகைவானது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மாறிக்கொண்டே இருப்பதால் அந்த இடத்தில் நறுக்கு விசையும் மாறிக்கொண்டே இருக்கும் dr என்ற சிறிய பகுதியை எடுத்துக் கொள்வோம் அங்கே இது கிட்டத்தட்ட ஒரு மாறிலியாக செயல்படுகிறது dF என்பது குறிப்பிட்ட இடத்திலுள்ள முறுக்கு விசை எனவும் dA என்பது அந்த இடத்தின் பரப்பளவு எனவும் வைத்துக்கொண்டால் dA மற்றும் நறுக்கு தகைவை பெருக்கினால் அந்த குறிப்பிட்ட இடத்தின் நறுக்கி விசை நமக்கு கிடைக்கும் அதனால் dFrh x 2rdr இந்த நறுக்கு விசையானது அச்சை பொருத்து திருப்பு விசையை கொண்டுள்ளது r2hr3 dr மொத்த திருப்பு விசை தடை dM2hr3 dr ஆகும் இது மொத்த பரப்பின் மீது பகிரப்பட்டுள்ளது அந்த ஆரவளையின் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு புள்ளியை போன்று இல்லாமல் முழுவதுமாக பகிரப்பட்டுள்ளது அந்த பகிரப்பட்ட விசை அச்சை பொருத்து திருப்புவிசை பெற்றுள்ளது இன்னும் அடிப்படையாக 2r ஐ கருத்தில் கொள்ளாமல் dமற்றும் rdrக்கு இடையேயான ஆர பகுதியை மட்டும்கருத்தில் கொள்க வை பூஜ்யம் முதல் 2 வரை தொகை படுத்தும்போது இந்த2ஆனது எல்லாவற்றையும் சரி செய்து கொள்கிறது ஆனால் இது மாறும் திசைவேக பகுதியை மட்டும் கணக்கில் கொள்ளும் இதுவரை பாகியலை பற்றி சுருக்கமாக பார்த்தோம் அடுத்து வரும் அத்தியாயங்களில் விரிவாக பார்க்கலாம் வரப்போகும் அத்தியாயங்களில் பாகியல் ஓட்ட நகர்வு சமன்பாடுகளை பற்றி பார்க்கலாம் பாகியல்பற்றி கணிதம் வாயிலாக மேலும் தெரிந்துகொள்ளலாம் அதற்குமுன் அதிக பாகியல் எண் கொண்ட அரை தின்ம கரைசலை பற்றி தெரிந்துகொள்ளலாம் அந்த கரைசல் ஆனது எப்பொழுது நகர ஆரம்பிக்கிறது எப்பொழுது உடைகிறது எப்பொழுது விழுகிறது என்பதை பார்க்கலாம் அப்படிப்பட்ட அதிக பாகு நிலை கொண்ட கரைசலை பற்றி படிக்கும் பொழுது பரப்பு கவர்ச்சி விசையை கணக்கில் கொள்ள வேண்டும்